செல் கல்ச்சர் தொழில்நுட்பத்தின் விரிவுரைத் தொடருக்கு மீண்டும் வருக எனவே இன்று நாம் 4 வது விரிவுரையை முடிக்கிறோம் எனவே கடந்த விரிவுரையில் நான் ஒரு நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் வளர்ப்பதில் உள்ள சவால்களைப் பற்றி பேசினேன் நாம் முன்வைக்கும் 2 சவால்கள் உள்ளன இது 8 வது வாரம் 4 வது விரிவுரை எனவே இவையே 2 சவால்கள் மைக்ரோ கான்டிலீவர் அசெம்பிளியில் அமைப்பை எவ்வாறு ஒருங்கிணைப்பது அடுத்த சவால் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனை படிக்க ஒரு தசை மற்றும் ஒரு நியூரானின் செல் வகையை எவ்வாறு சேர்த்து வளர்ப்பது என்பதுதான் எனவே இந்த 2 சிக்கல்களுடன் மற்றொன்றும் உள்ளது நமக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட மீடியம் இருக்க வேண்டும் இது சீரம் இல்லாததாக இருக்கவேண்டும் அது பொதுவான மீடியமாக இருக்க வேண்டும் செல் கல்ச்சர் மிகவும் சவாலானதாக இருந்தது ஏனென்றால் நீங்கள் தசை வளர்க்க வேண்டியிருக்கும் போது இன் விட்ரோ அமைப்புகள் வேலை செய்யும்போது எவ்வாறு அச்சுறுத்தலாக மாறும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி நேர்த்தியாக கடந்து செல்ல முடியும் என்பதைப் பார்க்கலாம் எனவே நீங்கள் தசையைப் பற்றி பேசும்போது நாங்கள் உங்களுக்குச் சொன்ன முதல் விஷயம் உங்களுக்கு நினைவிருந்தால் இதுதான் இங்கே படத்தில் உள்ளது எனவே இவை தசை செல்கள் அவை பிரிந்து போஸ்ட் டிவிஷனில் இந்த வகையான சீரமைப்பை உருவாக்குகின்றன பின்னர் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொன்ன ஒரு பேசுக்கு செல்லும் பொது டிஃபரென்ட்சியாட் அடைகிறது எனவே டிஷ்ஷில் நீங்கள் பிளேட்டிங் செய்வது உங்கள் தசை செல்கள் ஆகும் உங்கள் ஆரம்ப பிளேட்டிங் செய்வது தசை செல்கள் பிந்தைய பிளேட்டிங் செய்வது மீடியத்தை சார்ந்து உள்ளன அவை ஆரம்பத்தில் 3 4 நாட்களுக்கு அவற்றின் பிரிவை ஊக்குவிக்கும் போஸ்ட் டிவிஷனில் பிரிவை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் அவர்கள் அவை நீட்டப்படும் பின்பு அவைகள் இப்படி அலைன் ஆகும் அதன்பிறகு அவைகள் தனிப்பட்ட அடையாளத்தை இழந்து விட்டு மேலும் இது போன்ற ஒரு குழாயாக மாறும் இப்போது இந்த செயல்பாட்டில் இது டிவிஷன் பேஸ் இது டிஃபரென்ஷியஸான் பேஸ் இப்போது பிரிக்க வேண்டும் எனவே நீங்கள் பிரிவை அனுமதிக்கும் மூலக்கூறுகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நான் அந்த பிரிக்கும் மூலக்கூறுகளை வைக்கிறேன் பின்னர் நீங்கள் டி மூலக்கூறுகளைக் காட்டும் கழித்தல் அடையாளத்தைத் திரும்பப் பெற வேண்டும் மற்றும் டி பிரைம் டி இரட்டை பிரைமில் செல்கள் வளர அனுமதிக்க வேண்டும் எனவே நீங்கள் சிஸ்டெமில் சேர்க்கும்போது இந்த பிராசஸ் சிக்கலாகிறது இங்கு மற்றொரு காம்போனெண்டான நியூரான் உள்ளது இது டிவைட் ஆவது கடினம் இந்த மோட்டோனியூரான் டிவைட் ஆவது எளிதல்ல அதற்க்கு பல பாக்டர்ஸை பயன்படுத்தலாம் அதில் மிக அதிகமாக பைப்ரோபிளாஸ்ட வளர்ச்சி காரணிகளை இந்த மீடியத்தில் பயன்படுத்துகிறோம் அந்த மீடியத்தில் சீரம் சேர்க்க கூடாது இதுவே பொதுவான மீடியமாக பயன்படுத்தப்படுகிறது எனவே நாங்கள் அதை அடைந்த விதம் இந்த சுவாரஸ்யமானது ஆனால் இந்த சாதனையை அடைய சிறிது காலம் பிடித்தது ஆனால் இறுதியில் நாங்கள் அதை அடைந்தோம் எனவே நாங்கள் முதலில் செய்தது என்னவென்றால் முந்தைய வகுப்பில் நான் குறிப்பிட்டது போல் தசை செல்களை எடுத்தோம் ஃபைப்ரோபிளாஸ்ட்களால் தசை செல்கள் காண்டமினேட் ஆகும் முதல் நிலை செய்தோம் நாம் மீடியத்தில் தசை செல்களை சஸ்பெண்ட் செய்கிறோம் அதில் கலந்துள்ள ஃபைப்ரோபிளாஸ்ட்கள் கீழே படிகின்றன மற்றும் தசை செல்கள் மேலே இருந்தன நீங்கள் சஸ்பென்ஷனை வெளியே எடுக்க என்ன செய்கிறீர்கள் இந்த சஸ்பென்ஷனை வெளியே எடுத்து பார்த்தால் அதில் தூய்மையான மயோசைட்டுகள் அதிகமாக இருக்கின்றன பிறகு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் இந்த மயோசைட்டுகளை ஒரு டிஷ் மீது வைக்கின்றோம் அதில் நீங்கள் பயன்படுத்தும் மிகக் குறைந்த செறிவுள்ள அடிப்படை ஃபைப்ரோபிளாஸ்ட் வளர்ச்சி காரணி நீங்கள் சேர்க்க வேண்டும் அதை மாற்றியமைப்பது நமது பெரிய வேலையாகும் அப்போதுதான் அந்த செல்கள் மிக அதிகமாக டிவைட் ஆகும் நீங்கள் இந்த மயோசைட்டுகளை ஒரு டிஷ் மீது வைக்கின்றோம் அதன் மேல் மீடியத்தை சேர்த்தோம் அந்த செல் கல்ச்சர் டிஷ் இந்த செல்களை கொண்டிருக்கிறது அந்த டிஷ்ஷில் நீங்கள் மயோசைட் செல்களை வைத்திருக்கிறது அவை பைப்ரோபிளாஸ்டோடு சேர்ந்து இருந்தது பின்பு பானிங் செய்தபோது பைப்ரோபிளஸ்டுகள் அடியிலும் மயோசைட் செல்கள் மீடியதின் மேலும் மிதக்கும் தற்போது செல் கல்ச்சர் டிஷ்ஷில் மயோசைட் செல்கள் மட்டும் உள்ளன அவை மீண்டும் வளருவதற்காக அவற்றோடு பின்னர் நீங்கள் FGF சேர்க்கிறீர்கள் மீடியத்தில் உள்ள மற்ற காம்பௌண்ட்க்ளின் தகவல்கள் அந்த கையேட்டில் உங்களுக்காக கொடுக்கப் பட்டிருக்கிறது அதை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது இதை சுமார் 1 முதல் 2 மணி நேரம் ஒரு டிஷில் விட்டு விடுங்கள் இந்த நேரத்தில் தான் இந்த செல்கள் பெரும்பாலானவை வளர ஆரம்பிக்கும் முதலில் இந்த வெவ்வேறு வளர்ச்சி கூறுகள் பெரும்பாலானவை உயிரணுக்களின் மேற்பரப்பில் பிணைக்கப்படும் அவைகள் செய்ய வேண்டிய தேவையான எதிர்வினையைத் தொடங்கும் இந்த சிவப்பு நிறம் தான் எஃப்ஜிஎஃப் மற்றும் பிற வளர்ச்சி காரணிகளின் அனைத்து வகையான பிணைப்புகளையும் காட்டுகிறது அந்த நேரத்தில் இந்த செல்கள் அவைகளின் சொந்த எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸை சுரக்கத் தொடங்கும் இப்போது ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு செல் கல்ச்சர் டிஷை 1 முதல் 2 மணிநேரம் வரை விட்டு விடுங்கள் பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் செல் கல்ச்சர் டிஷ்ஷில் இருந்து ஒரு சிறிய மிக சிறிய பகுதி மீடியத்தை எடுத்து விட்டு அந்த கல்ச்சரோடு நியூரோன்களை சேர்க்க வேண்டும் அவை இதுபோன்று அந்த டிஷ்ஷில் இருக்கும் அந்த மோட்டார் நியூரோன்கள் E14 கட்டத்தில் எலியின் கருவிலிருந்த திசுக்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அவை முதுகெலும்பின் வென்ட்ரல் ஹார்னிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அதேசமயம் கல்ச்சர்க்கான உங்கள் எலும்பு தசை E18 எலி கருவில் இருந்து பின் மூட்டு எலும்பு தசைலிருந்து வருகிறது அங்குதான் நீங்கள் அதிகளவில் மயோட்யூப்களைப் பெறுகிறீர்கள் எனவே 1 முதல் 2 மணி நேரம் கழித்து இந்த மோட்டார் நியூரான்களைச் சேர்க்கிறீர்கள் நிச்சயமாக ஆரம்பத்தில் நீங்கள் அகற்றிய மீடியதை மீண்டும் அதில் சேர்க்கிறீர்கள் ஏனெனில் அந்த மீடியத்தில் மிக அதிகளவில் எண்ணிலடங்கா வளர்ச்சி காரணிகள் அந்த செல்களினால் சுரக்கப்பட்டிருக்கும் எனவே அந்த மீடியதை சேர்ப்பது மிக முக்கியமாகும் அத்துடன் அதில் FGF இல்லாத புதிய மீடியத்தையும் சேர்க்க வேண்டும் இப்போது முக்கியமாக என்ன செய்திருக்கிறீர்கள் நீங்கள் பேசிக் FGFஐ டைலுயூட் செய்திருக்கிறீர்கள் பின்பு அதை ஒரு பத்து முதல் பதினைந்து அல்லது அதற்கு மேலும் அப்படியே விட்டு விட்டீர்களென்றால் அந்த டிஷ்ஷில் அழகாக நியூரோ மஸ்குலர்ஜங்ஷன் உருவாகியிருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இரண்டு சோதனைகள் உள்ளன மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய மிக அழகான சோதனைகளில் ஒன்று மோட்டார் நியூரானின் சுருக்கத்தைப் பற்றியது ஒரு சோதனை உதாரணமாக கூறப்படுகிறது நீங்கள் மோட்டார் நியூரானை அங்கே பார்க்கிறீர்கள் நீங்கள் ஒரு எலக்ட்ரோடு மூலம் மோட்டார் நியூரானைத் தூண்டுகிறீர்கள் தசையில் ஒரு சுருக்கம் நடைபெறுவதை நீங்கள் காண முடியும் மேலும் நேர இடைவெளியுடன் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் இணையாகவும் பார்க்க முடியும் இது E1 என்றால் இது எலக்ட்ரோடு 1 மற்றும் நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் இது E1 க்குக் காண்பிக்கப்படுகிறது இது E8 ஆகும் எனவே இங்கே நீங்கள் E1 இல் தூண்டுதலைக் கொடுக்கிறீர்கள் இங்கே ஒரு எலக்ட்ரிகல் செயல்பாடு உருவாக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் பின்னர் ஒரு இடைவெளியுடன் நீங்கள் இங்கே தசையில் மற்றொரு எலக்ட்ரிகல் செயல்பாடு நடப்பதைக் காண்பீர்கள் ஒரே நேரத்தில் நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இயக்கம் அல்லது ஒரு சுருக்கம் இந்த இடத்தில நடப்பதைக் காண்பீர்கள் எனவே இது உங்கள் முதல் தூண்டுதலாகும் எனவே இது ஒரு தூண்டுதல் தேவை என்று உதாரணம் கூறுகிறது இது முதல் தூண்டுதலாகும் இது நியூரானின் எலக்ட்ரிகல் செயல்பாடு அதைத் தொடர்ந்து தசையின் எலக்ட்ரிகல் செயல்பாடு அதே நேரத்தில் தசையின் மெக்கானிக்கல் செயல்பாடு நீங்கள் உண்மையிலேயே அதைப் பார்க்க முடியும் அதைத் தவிர நீங்கள் அதை மதிப்பீடு செய்ய மற்றொரு வழி உள்ளது இங்கே நீங்கள் வெளியே NMJ அல்லது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனை குறிப்பிட்ட புரத ப்ரொப் ஆய்வுகள் அல்லது ஆன்டிபாடிகள் ப்ரொப் ஆய்வுகள் அல்லது ஆன்டிபாடிகள் மூலம் குறிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் அசிடைல்கொலின் ஏற்பிக்கு எதிராக ஆன்டிபாடிகளை ஆய்வு செய்யலாம் ஏனெனில் தசையில் ஏராளமான அசிடைல்கொலின் ஏற்பிகள் உள்ளன நீங்கள் அவற்றை பங்கரோடாக்சின் மூலம் ஆய்வு செய்யலாம் எனவே பங்கரோடாக்சின் ஒரு நச்சு இது நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் ல் பரவுவதைத் தடுக்கும் எனவே நீங்கள் இணையாக இன்னும் ஒரு காரியத்தைச் செய்யலாம் இங்கே ஒரு தூண்டுதல் கொடுக்கப்பட்டதாக நீங்கள் கருதுகிறீர்கள் அமேசான் பேசினில் உள்ள பழங்குடியினரால் மான் அல்லது பிற விலங்குகளுக்குப் பயன்படுத்தப்படும் க்யூரே என்ற மருந்து உள்ளது முடக்குகிறது எனவே நீங்கள் க்யூரே போன்ற ஏதேனும் தூண்டுதலைக் கொடுத்தால் ஆனால் நீங்கள் இங்கு எந்த சமிக்ஞையையும் காண மாட்டீர்கள் உங்கள் சமிக்ஞை இங்கே இல்லை இங்கே எந்த உணர்ச்சியும் இருக்காது இது க்யூரேயின் விளைவு க்யூரே நரம்புத்தசை சந்திப்பை மிகவும் தனித்துவமான முறையில் தடுக்க முடியும் இது மீளக்கூடிய பிளாக்கர் சிறிது நேரத்திற்குப் பிறகு க்யூரேயின் பிளாக் தடுக்கப்படலாம் இவ்வாறு நீங்கள் உண்மையில் இந்த வகையான விஷயங்களைப் பயன்படுத்தலாம் இந்த முழு அமைப்பும் தன்னிச்சையாக சுருங்குவதை நீங்கள் காண்கிறீர்கள் என்பது மட்டுமல்ல க்யூரேவைச் சேர்ப்பதன் மூலம் சுருங்குவதை நிறுத்தலாம் க்யூரே சேர்த்தவுடன் இதுபோன்று நடுங்கும் பின்னர் தசை நின்றுவிடும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் இன் விட்ரோவில் காணலாம் இவை நிரூபிக்கப்பட்ட டிராக்கர்கள் நான் உங்களிடம் எல்லா ஆய்வுக்குறிப்புகளையும் நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்கு தருகிறேன் இவை சரியானதாக இருக்கிறதா என்பதை மீண்டும் சோதனை செய்து பார்க்கலாம் ஆனால் எங்கள் பிரச்சினை இன்னும் சவாலானது ஒரு கான்டிலீவரின் மேல் இதைச் செய்ய நாங்கள் விரும்பினோம் இதுதான் நாங்கள் எதிர்நோக்குகிறோம் எனவே அதைச் செய்ய எங்களுக்குத் தேவையானது ஒரு பொதுவான மீடியம் மற்றும் பிளேட்டிங் ரூல் எனவே பிளேட்டிங் ரூல் அல்லது E நீங்கள் முதலில் தசை திஸ்ஸுகளை பிளாட்டிங் செய்து 1 முதல் 2 மணி நேரம் காத்திருந்து பின்னர் மோட்டார் நியூரானைச் சேர்க்கிறீர்களா அந்த மோட்டார் நியூரோன்கள் E14 கட்டத்தில் எலியின் கருவிலிருந்த திசுக்களில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அவை முதுகெலும்பின் வென்ட்ரல் ஹார்னிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அதேசமயம் கல்ச்சர்க்கான உங்கள் எலும்பு தசை E18 எலி கருவில் இருந்து பின் மூட்டு எலும்பு தசைலிருந்து வருகிறது இப்போது என் அறிவின் அளவிற்கு இதுபோன்ற ஒரு சுத்தமாக தசை சிஸ்டேமை அடைவதில் இதுவரை யாரும் வெற்றிபெறவில்லை ஆனால் அதை நியூரானில் ஒருங்கிணைக்க இன்னும் சிறிது காலம் எடுக்கும் ஏனென்றால் இது வேலை செய்ய எளிதான அமைப்பு அல்ல ஆனால் இவை நேர்த்தியான அமைப்புகள் இது வரும் ஆண்டுகளில் செல் கல்ச்சர் அல்லது அதன் நுட்பங்கள் பாரம்பரியத்தின் முகத்தை மாற்றப் போகிறது இது போன்ற பல ஆண்டுகளாக மக்கள் பின்பற்றி வருவது பாரம்பரியத்தொழில்நுட்பமாகும் இனி அதன் நுட்பங்கள் பயோலொஜிஸ்டின் தனிப்பட்ட ஆதிக்கத்திற்கு உரியது இல்லை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இது இப்போது இயந்திர பொறியியலாளர்கள வேதியியல் பொறியாளர்கள் மின் பொறியாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்கள் உயிரியல் மருத்துவ விஞ்ஞானிகள் உயிரியலாளர்கள் இயற்பியலாளர்கள் வேதியியலாளர்கள் ஆகியோரின் மிகவும் ஒருங்கிணைந்த பயணமாகும் எனவே ஒரு வகையில் செல் வடிவமைப்பைப் பற்றி உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்க வேண்டும் இதுபோன்ற கட்டமைப்புகளில் எலக்ட்ரோடை ஒருங்கிணைக்கும் வெவ்வேறு வகையான மெல்லிய அடுக்கு தொழில்நுட்பத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்போதைக்கு இந்த அணுகுமுறை ஒரு கான்டிலீவரைப் போலவே உள்ளது இங்கே நீங்கள் ஒரு கான்டிலீவர் எம்பேடெட் எலக்ட்ரோடு அல்லது எம்பேடெட் எலக்ட்ரோடு அமைப்புகளைக் கொண்டிருக்கிறீர்கள் இவை எளிதான வேலை அல்ல நாங்கள் நீங்கள் ஒரு மைக்ரான் மட்டத்தில் செய்கிறோம் இவை இன்னும் சிறிது நேரம் எடுக்கும் தொழில்நுட்பம் உள்ளது ஆனால் உண்மையில் அது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல எனவே இந்த பிரிவில் நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் மற்றும் பாடநூலின் ஒரு பகுதியாக இல்லாத அந்த தொழில்நுட்பங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இவை எதிர்கால தொழில்நுட்பங்கள் ஆனால் இவை தான் நாம் இயக்கும் தொழில்நுட்பங்கள் எடுத்துக்காட்டாக ALS ஏமியோட்ரோபிக் லேட்டரல் ஸ்க்லரோசிஸிற்கான ஒரு அமைப்பை சோதிக்க விரும்பினேன் மார்டின் நியூரானால் தசையுடன் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலைமை அதை நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும் நீங்கள் பார்கின்சனைப் படிக்க விரும்பும் அமைப்பு இவை நீங்கள் 3 அடுக்குகளைச் சொல்ல விரும்புகிறீர்கள் எடுத்துக்காட்டாக சப்ஸ்டான்ஷியா நிக்ராவிலிருந்து வரும் ஒரு மோட்டார் நியூரான் முதுகெலும்பில் ஒரு மோட்டார் நியூரான் மற்றும் இங்கே தசை என்று மூன்று அடுக்குகளாக உள்ளது எனவே சிக்னல் இங்கே இல்லை ஏனெனில் சப்ஸ்டான்ஷியா நிக்ரா நியூரான் ஒரு சமிக்ஞையை அனுப்பவில்லை ஒரு டிஷ் மீது பார்கின்சன் Parkinson's மாதிரியை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதை ஒருவர் உண்மையில் படிக்க முடியும் அல்லது சர்க்யூட் செய்ய செல் பேட்டர்னிங் தொழில்நுட்பத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும் அங்கு நீங்கள் அல்சைமர் படிக்கலாம் இதன் பின்னர் மைக்ரோ சேனல் தொழில்நுட்பத்தைப் பற்றி நான் பேசுவேன் இந்த மைக்ரோ சேனல் தொழில்நுட்பம் ஒரு ஹிப்போகாம்பஸுடன் ஒற்றை நியூரானுக்கு ஒற்றை நியூரானுடன் தொடர்புகொள்வதற்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதைப் பற்றி பேசுவோம் இது ஹிப்போகாம்பல் நியூரான் கிராஸ் டாக்கிங் போது உருவாக்கும் சமிக்ஞைகளை ஆழமாக புரிந்துகொள்ள உதவுகிறது எனவே நான் விரிவுரையை இங்கே இறுதி செய்வேன் எனவே தொடரின் கடைசி வகுப்பில் எலக்ட்ரிகல் எஸ்சைடபிளிட்டி மற்றும் அதை எவ்வாறு அடைவது என்பதைப் பற்றி பேசுவோம்